அடுத்த நிலை சமன்பாடு 3 இல் இருந்து HPgPgPg இதை சமன்பாடு 1 என்று சொல்லுங்கள் எனவே அந்த 3 அளவீட்டு தகவல் உண்மையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 3 அளவீட்டு தகவல் வளைவில் 3 புள்ளிகளைக் கொடுக்கிறது எனவே 3 தெரியாத குணகங்கள் β γ ஆகியவற்றை நம்மால் தீர்க்க முடியும் 5 MWமற்றும் அதற்கேற்ப HPg10 MkcalMWhr ஆகும் இது கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இங்கே 25 40 மற்றும் 100 இல் இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல 40 of Pg40100×5020 MW எனவே HPg8 6 MkcalMWhr மற்றும் 100 of Pg50 MW ஆகும் எனவே அது HPg8 MkcalMWhr சமன்பாடு 3 யிலும் கூட நீங்கள் இந்த மதிப்பை செலுத்துங்கள் Pg மதிப்பு மற்றும் H மதிப்பு எனவே நான் இந்த சமன்பாட்டில் வெவ்வேறு தரமிடலில் நீங்கள் H மதிப்பு மற்றும் Pg மதிப்புகளை பதிலீடு செய்யுங்கள் வெவ்வேறு ஆற்றல் உற்பத்தி தகவல் ஆகும் எனவே இது 12 5 10 இது சமன்பாடு 2 ஆகும் 2020 8 6 அது 3 மற்றும் இந்த ஒன்று 5050 8 ஆகும் எனவே இந்த 3 சமன்பாடுகளும் நேரியல் சமன்பாடுகள் ஆகும் எனவே உங்களது கால்குலேட்டரை பயன்படுத்தி இந்த நேரியல் சமன்பாடுகளை உங்களால் தீர்க்க முடியும் நீங்கள் இதை தீர்த்தால் பின்னர் மதிப்புகளை பெறலாம் அதாவது சமன்பாடு 2 3 மற்றும் 4 ஆகிய மூன்று நேரியல் சமன்பாடுகளை தீர்த்தால் α' 55 0355 ஆகியவற்றை நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் எரிபொருளின் விலை k4 RsMkCal ஆகையால் ak4×55 56222 24 ஆகும் இதேபோல bk4×5 142 ஆகும் எனவே எரிபொருள் விலை செயல் கொடுக்கப்பட்டுள்ளது அதைக்கொண்டு அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் பதிலீடு செய்து CPg222 44 Pg0 142 Pg2 என்று நீங்கள் பெற்றீர்கள் இப்பொழுது 25 தரமிடலில் CPg என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 25 தரமிடலில் Pg12 5 MW ஆகையால் CPg222 50 52500 Rshr எனவே CPg12 5500 Rshr என்று நீங்கள் பெறுவீர்கள் இதைப்போன்ற விஷயங்களை எவ்வாறு நீங்கள் தீர்க்கப்போகிறீர்கள் என்னும் ஒரு உணர்வை இது உங்களுக்கு கொடுக்கும் இதேபோல 40 தரமிடலில் மீண்டும் Pg20 MW அந்த வெளிப்பாட்டின் வையுங்கள் CPg222 2420

CPg20688 Rshr என்று நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் 100 சுமையில் Pg50 MW CPg222 142×5021599 Rshr CPg501599 Rshr ஆகும் இப்பொழுது இந்த கூடுதல்முறை விலையை நீங்கள் எடுக்கும்போது Pg ஐ பொறுத்து Cஇன் வகைக்கெழுவை நீங்கள் எடுக்க வேண்டும் அதாவது கூடுதல்முறை விலை CPg222 44 Pg0 142 Pg2 இதை நாம் பெற்றோம் இப்பொழுது dCdPg20 284 Pg Rshr என்னும் வகைக்கெழுவை எடுங்கள் இப்பொழுது 100 தரமிடலில் Pg50 MW ஆகையால் IC20 440 64 Rshr ஆகும் ஒரு துல்லியமான விலை CPg51222 142×5121634 Rshr ஆகும் எனவே இதை எவ்வாறு பெறுவது என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு இதுவே ஆகும் இங்கே சில யோசனைகளை நீங்கள் பெறுவீர்கள் அந்த பொருளாதார செயல்பாடுகள் தொடர்பாக சில யோசனைகள் இவைகள் அடுத்தது பொதுவான கணக்கு உருவாக்கம் ஆகும் எனவே மெல்ல மெல்ல நாம் விவரங்களுக்குள் நுழைவோம் இப்பொழுது ஒரு அமைப்பைக் கருதுங்கள் நம்மிடம் m எண்ணிக்கையிலான மின்னியற்றிகள் கமிட்டட் மற்றும் அனைத்து சுமைகள் PLi கொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் ஒருவேளை உங்களிடம் n பஸ் கணக்கு இருந்தால் ஒரு மின் பிணையத்தில் ஒருவேளை உங்களிடம் அனைத்து பஸ்களும் இருந்தால் மற்றும் மின்மாற்றிகள் உங்களிடம் இல்லாதிருந்தால் உங்களிடம் mஎண்ணிக்கையிலான பஸ்கள் மின்மாற்றி உள்ளது எனவே அதாவது உங்களிடம் m மின்மாற்றிகள் கமிட்டட் உள்ளது மற்றும் அனைத்து சுமைகள் PLi கொடுக்கப்பட்டுள்ளது எனவே Pgi மற்றும் மின்னழுத்த அளவு Vi ஆகியவற்றை கண்டுபிடிப்பது உங்களது கருதுகோள் ஆகும் i12m காக மொத்த எரிபொருள் விலையை சிறுமமாக்க இப்பொழுது இங்கே நாம் இந்த விஷயத்தில் Vi ஐ தீர்க்கப் போவதில்லை ஏனெனில் அதற்காக விவரமான சுமை பாய்வு உங்களுக்கு தேவைப்படுகிறது பின்னர் இது பெரிய கணக்கு ஆகும் பின்னர் மட்டுமே நம்மால் சமாளிக்க முடியும் கணினி இல்லாமல் உண்மையில் நம்மால் இதை செய்ய முடியாது எனவே வகுப்பறை பயிற்சிப்பாடத்தில் எதுவரை நாம் வருகிறோமோ அதை நாம் செய்வோம் எனவே உங்களிடம் m எண்ணிக்கையிலான மின்னியற்றிகள் உள்ளன ஆகையால் மொத்த எரிபொருள் விலை CTi1mCi என்று கொடுக்கப்பட முடியும் இது சமன்பாடு 6 ஆகும் இப்பொழுது கேள்வி மின் பாய்வு சமன்பாட்டின் திருப்தி அதாவது சுமை பாய்வு சமன்பாடுகளை பொறுத்தது ஆகும் அதாவது அது திறன் அமைப்பில் சமநிலை மாறிலி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் மின்னியற்றி திறம் போன்ற பின்வரும் சமமின்மை மாறிலி உங்களிடம் மின்னியற்றி திறனின் ஒரு குறைந்தபட்ச அதிகபட்ச வரம்பு உள்ளது மின்னழுத்த அளவிலும் ஒரு குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வரம்பு மற்றும் தொடர் மின் பாய்வு உங்களிடம் உள்ளது தொடர் ஏனெனில் ஒவ்வொரு தொடர் கடத்தி ஒரு செலுத்த மின் தொடர் கடத்தி அதன் அதிகபட்ச திறன் கடத்தும் செயல்திறன் அல்லது அதிகபட்ச மின் கடத்தும் திறனைக் கொண்டுள்ளது அதை வெப்ப வரம்பு என்று அழைப்பார்கள் எனவே நீங்கள் பாரை சேர்க்க வேண்டும் அதாவது வரம்பை வைக்க வேண்டும் நீங்கள் என்னவெல்லாம் விரும்புகிறீர்களோ அவற்றை உங்களால் செய்ய முடியாது அதாவது பல கட்டுப்பாடுகள் அங்கே உள்ளன எனவே இது சமன்பாடு 6 ஆகும் எனவே அதாவது அந்த முதல் கட்டுப்பாடு i12m காக PgiminPgiPgimax ஆகும் ஏனெனில் உங்களிடம் mஎண்ணிக்கையிலான மின்னியற்றிகள் உள்ளன மீண்டும் i12m காக மின்னழுத்த அளவு Vimin≤|Vi|≤Vimax ஆகும் மற்றும் மின் பாய்வு |Pij|≤Pijmax ஆகும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது அதை விட குறைவாக அல்லது சமமாக இருக்க வேண்டும் எனவே இது அனைத்து தொடர்களுக்கும் ஆகும் எனவே பல கட்டுப்பாடுகள் அங்கே உள்ளன எனவே இதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நாம் நீதி ரீதியாக எடுக்கலாம் எனவே நீங்கள் பொருளாதார சுமை அனுப்புகை கணக்கை தீர்க்கும் போது பின்னர் அனைத்து கட்டுப்பாடுகளும் மீறப்படவில்லை என்பதையும்கூட நீங்கள் பார்க்க வேண்டும் இது கட்டுப்பாடுகளுக்குள் இருக்க வேண்டும் மற்றும் கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே நீங்கள் இந்த விஷயத்தை உகந்ததாக்க வேண்டும் எனவே கணக்கு உருவாக்கத்தின் சுருக்கமான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மின் பாய்வு அல்லது சுமை பாய்வு சமன்பாடு திருப்தியடைய வேண்டும் அது உண்மை நீங்கள் சுமை பாய்வை தீர்க்க வேண்டும் நீங்கள் ஒரு பெரிய கணக்கை எடுத்தாலும் அந்த பெரிய கணக்கிற்காக நீங்கள் சுமை பாய்வை தீர்க்க வேண்டும் சுமை பாய்வு இல்லாமல் உங்களால் செல்ல முடியாது ஆகையால் அவை உகந்ததாக்கும் செயல்முறையில் சமநிலை கட்டுப்பாடுகள் ஆகும் ஏனெனில் நீங்கள் சுமை பாய்வை தீர்க்கிறீர்கள் எனவே இது சமநிலை கட்டுப்பாடுகள் ஆகும் முதலில் உள்ளது சுமை பாய்வு ஆகும் இரண்டாம் ஒன்று கொதிகலன் அல்லது மற்ற வெப்பவியக்கவியல் கருத்தின் காரணமாக Pgi இன் மேல் உள்ள கீழ் வரம்பு ஆகும் மற்றும் மேல் வரம்பு டர்பைன் உற்பத்தி செய்யும் பிரிவுகளின் வெப்ப வரம்புகளினால் அமைக்கப்படுகிறது எனவே மின்னழுத்த கட்டுப்பாடுகள் அமைப்பு மின்னழுத்தங்களை தரமதிப்பீட்டு அல்லது பண்புசார்ந்த மதிப்புகளுக்கு அருகிலேயே வைத்திருக்கும் மின்னழுத்தம் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக இருக்கக்கூடாது அந்த நுகர்வோரின் மின்னழுத்தத்தை பராமரிக்க உதவுவதே குறிக்கோள் ஆகும் நுகர்வோர் முனையில் மின்னழுத்தம் வரம்பிற்குள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அனுமதிக்கத்தக்க வரம்பிற்கும் இருக்கும் விதமாக நீங்கள் மின்னழுத்தத்தை பராமரிக்க வேண்டும் எனவே அதனால் தான் மின்னழுத்த வரம்பிலும்கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான்காவது ஒன்று நிலைப்புத்தன்மைக்கு தொடர்புடைய மின்செலுத்த தொடரின்மேல் உள்ள கட்டுப்பாடு மற்றும் வெப்ப வரம்பு அதையும்கூட நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தொடர் பாய்வு மின்செலுத்த தொடர் மின் பாய்வு வரம்பு ஆகியவற்றையும் கூட நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் இவைகளே பல்வேறு கட்டுப்பாடுகள் ஆகும் சமநிலை மற்றும் சமமின்மைக்கு உட்பட்டு விலை செயல் CT யின் சிறுமமாக்கல் நேரியல்பற்ற நிரலாக்கம் என்று அழைக்கப்படும் பயன்பாட்டு கணிதவியலின் ஒரு கிளையினால் நடத்தப்படுகிறது எனவே நேரியல்பற்ற நிரலாக்கத்தின் பல வேறுபட்ட வகையை பயன்படுத்தி ஒருவரால் இந்த கணக்கை தீர்க்க முடியும் ஆனால் சமீபகாலமாக சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பங்கள் கிடைக்கின்றன என்றாலும் கணக்கீட்டின்படி இந்த நேரியல்பற்ற நிரலாக்க நுட்பம் மிகவும் விலையுயர்ந்தது என்று நான் இங்கே எழுதியுள்ளேன் விலையுயர்ந்தது என்றால் கணக்கீட்டின்படி இது அதிக நேரம் எடுக்கிறது ஆனால் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு குளோபல் உகந்த மதிப்பை கொடுக்கும் அந்த விஷயத்தில் என்ன நிகழும் என்றால் இது நேரியல்பற்ற நிரலாக்கத்தை விட அதிக நேரத்தை எடுக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த வகையான நேரியல்பற்ற நிரலாக்க முறையில் லோக்கல் ஆப்டிமாவில் அதாவது லோக்கல் மினிமா அல்லது லோக்கல் மேக்ஸிமா ஆகிய இவற்றில் ஒன்றிலிருந்து தொடங்கும் ஆனால் அதேசமயம் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பத்திற்காக இந்த விஷயம் உண்மையில் பொதுவாக உங்களுக்கு குளோபல் உகந்த மதிப்பை கொடுக்கிறது எனவே அதனால்தான் சமீபகாலமாக மக்கள் இந்த வகையான கணக்கை சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பத்தைக் கொண்டு தீர்க்கிறார்கள் எப்படியும் இங்கே நாம் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பத்தை பின்பற்ற போவதில்லை அது வேறு விஷயம் நாம் கிளாசிக்கல் ஆப்டிமைசேஷன் முறையை பின்பற்றி பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பாக கணக்கை எளிமையாக தீர்க்க சில தோராயமாக்கல் செய்யப்பட வேண்டும் அதற்காக தான் நேரியல்பற்ற நிரலாக்க முறைகள் உகந்து தீர்வின் இயல்புக்குள் உள்நோக்கத்தை எளிதில் கொடுக்காது மற்றும் கணக்கீட்டின்படி அவை மிகவும் விலையுயர்ந்தவை என்று நான் எழுதினேன் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது நேரம் எடுக்கிறது ஆனால் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பம் உங்களுக்கு உகந்த தீர்வை கொடுத்தாலும் இது மிகவும் அதிக நேரம் எடுக்கிறது ஆனால் சில தோராயமாக்கலில் இந்த கிளாசிக்கல் ஆப்டிமைசேஷன் முறை மற்றும் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் முறைகளுக்கு இடையே பல ஒப்பீடுகள் உள்ளன இங்கே அவை விவாதிக்கப்படவில்லை ஆனால் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பினால் அந்த வேறுபாடுகள் என்ன என்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் எனவே கணக்கு உருவாக்கலை எளிமையாக்க சில தோராயமாக்கல் செய்யப்பட வேண்டும் மற்றும் பொருளாதார அனுப்புகை கணக்கிற்குள் இயற்பியல் உள்நோக்கத்தை கொடுக்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இழப்புகளை புறக்கணித்த ஒரு கிளாசிக்கல் பொருளாதார அனுப்புகைக்கு செல்ல வேண்டும் ஏனெனில் உருவாக்கல் என்பது சுமை கூட்டல் இழப்புகளுக்கு சமமாக இருப்பது நமக்கு தெரியும் எனவே முதலில் மின் இழப்பு இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் என்றால் மின் இழப்புகளை புறக்கணித்து நாம் கருதுவோம் எனவே இது இழப்புகளை புறக்கணித்த கிளாசிக்கல் பொருளாதார அனுப்புகை ஆகும் முன்னதாகவே தெரிந்த ஒரு குறிப்பிட்ட சுமை தேவையை சந்திக்க செயல்பட வேண்டிய மின்னியற்றிகள் எவை என்பதை நாம் அனுமானிக்கலாம் ஒருவேளை உங்களிடம் பல மின்னியற்றிகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எந்த மின்னியற்றிகள் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் அனுமானியுங்கள் ஒருவேளை உங்களிடம் m எண்ணிக்கையிலான மின்னியற்றிகள் இருந்தால் எனவே CTi1mCi இது சமன்பாடு 7 ஆகும் அந்த உருவாக்கலுக்கு உட்பட்டு மொத்த உருவாக்கம் i1mPgiPLi1nPLi ஆகும் மின் அமைப்பில் நீங்கள் n எண்ணிக்கையிலான பஸ்களை கொண்டுள்ளீர்கள் எனவே இது சமன்பாடு 8 ஆகும் i12m காக இந்த PgiminPgiPgimax இது சமன்பாடு 8 ஆகும் அதாவது சமன்பாடு 8 ஐ i1mPgi PL0 என்று எழுத முடியும் இது சமன்பாடு 10 ஆகும் இப்பொழுது தற்போதைக்கு இந்த உருவாக்கல் மின் வரம்பையும் கூட நாம் கருதப்போவதில்லை தற்போதைக்கு இதை கருதப்போவதில்லை ஆகையால் லாக்ராங்கே பெருக்கிகளின் உதவியுடன் கிளாசிக்கல் முறைகளைக்கொண்டு கணக்கை தீர்க்க முடியும் எனவே சிறுமமாக்குதலுக்காக அல்லது பெருமமாக்குதலுக்காக அல்லது பொதுவாக உகந்த அளவாக்குவதற்காக துணை நிலைமைகளாக சமநிலை கட்டுப்பாடுடன் ஒரு செயல் ஆகும் எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை செயல்பாடு CTCT λi1mPgi PL ஐ நாம் மாற்றியமைக்கிறோம் எனவே இந்த ஒன்று சமநிலை கட்டுப்பாடு ஆகும் இந்த ஒன்றை நாம் மிகுதிப்படுத்திய விலை செயல்பாடு CTi1mCi λi1mPgi PL இல் கொண்டு வருகிறோம் தீர்வு ஒருங்கிணையும்போது i1mPgi என்பது i1mPL ஆக இருக்கும் இது சமன்பாடு 11 ஆகும் இங்கே என்பது உண்மையில் லாக்ராங்கே பெருக்கி ஆகும் எனவே இந்த உண்மையில் லாக்ராங்கே பெருக்கி ஆகும் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் dCTdPgi0 என்னும் இந்த வரையறையின் மூலமாக சிறுமமாக்கலை பெற முடியும் இந்த வரையறையை நீங்கள் dCidPgi λ0 காக செலுத்த முடியும் நீங்கள் இந்த ஒன்றின் வகைக்கெழுவை எடுத்தால் பின்னர் இது i12m க்காக dCidPgi ஆக இருக்கும் இது சமன்பாடு 13 க்கு இணையாகும் dCidPgiICi என்பது ithமின்னியற்றியின் கூடுதல்முறை விலை என்று அழைக்கப்படுகிறது எனவே ICi அதாவது சமன்பாடு 13 ஐ dC1dPg1dC2dPg2dC3dPg3dCmdPgmλ என்று எழுத முடியும் அதாவது அனைத்து உருவாக்கும் பிரிவுகளுக்கான உகந்த செயல்முறைக்கான கூடுதல்முறை விலை எதுவோ அவை க்கு இணையாக உள்ளன ஆகையால் மின்னியற்றியின் உகந்த சுமை சமமான கூடுதல்முறை விலைக்கு ஒத்திருக்கிறது அவை அனைத்தும் சமமான கூடுதல்முறை விலை ஆகும் அணைத்து மின்னியற்றிகளின் புள்ளி அது சமன்பாடு 14 ஆகும் இது ஒருங்கிணைப்பு சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது அதேசமயத்தில் லாக்ராங்கே பெருக்கி க்காக தீர்வு மற்றும் m மின்னியற்றிகளின் உகந்த உருவாக்கலை கொடுப்பதற்காக உருவாக்கல் சுமை சமநிலை அதாவது சமன்பாடு 10 உடன் m எண்ணிக்கையிலான சமன்பாடுகள் தீர்க்கப்படுகின்றன அதாவது உங்களிடம் C1C2 என என்ன எரிபொருள் விலை வளைவு இருந்தாலும் அமைப்பு உகந்ததாக செயல்படும் ஆனால் அவற்றின் கூடுதல்முறை விலை வளைவு மதிப்பு dC1dPg1dC2dPg2 அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இழப்புகளை கருதாதபோது இதுவே நிலைமை ஆகும் எனவே இதுவே உண்மையில் ஒருவர் ஒருங்கிணைப்பு சமன்பாடு என்று அழைக்கப்படும் இந்த சமன்பாட்டை தீர்க்க வேண்டியது ஆகும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் 2 உற்பத்தி செய்யும் பிரிவுகளின் ஒரு விலை பண்பு உள்ளது ஒன்று இந்த C1 ஐ போன்று உள்ளது இந்த பக்கம் Pg1 மற்றொன்று C2என்னும் இந்த ஒன்று ஆகும் இது வேறொரு வகையான பண்பு இது வேறொரு வகையான பண்பு ஆகும் ஒருவேளை நீங்கள் அங்கே அதிகரித்தால் எடுத்துக்காட்டாக பிரிவு ஒன்றில் IC1 என்று ஒரு சாய்வு உள்ளது எங்காவது IC அல்லது IC2 க்கு இணையான ஒரு சாய்வு அங்கே உள்ளது எனவே ஒருவேளை சில சுமை மாறினால் இயல்பாகவே இந்த மின்னியற்றி அதிகரிக்க வேண்டும் அல்லது குறைய வேண்டும் இறுதியாக அதற்காக நீங்கள் இதை மாற்றினால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது 200 MW இது 100 MW ஆகும் எனவே நீங்கள் Pg1 மற்றும் Pg2 வை சரிப்படுத்த முயற்சித்தால் எடுத்துக்காட்டாக சமமாக என்றால் இருந்தாலும் உண்மையில் ஆப்டிமல் வேறுபட்டதாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் இங்கும் அங்கும் டெல்டா மாற்றங்கள் என்று அழைக்கும் அந்த மாற்றத்தை கண்டுபிடிப்பீர்கள் ஏனெனில் சில சுமை மாறியுள்ளது நீங்கள் சாய்வு IC1 மற்றும் சாய்வு IC2 வேறுபட்டதாக இருக்கும் என்று கண்டுபிடிப்பீர்கள் ஏனெனில் இந்த விலை பண்பு வேறுபட்டுள்ளது சுமை மாறினால் சுமை உற்பத்தியும் மாறும் எனவே அந்த வழிக்காக சாய்வு வேறுபட்டு இருக்கும் அது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு நகர்ந்தால் அல்லது நீங்கள் இதிலிருந்து இந்த புள்ளிக்கு நகர்த்தினால் நீங்கள் இதை கண்டுபிடிப்பீர்கள் வீழ்ச்சியிலிருந்தும்கூட ஏதோ ஒன்று வரையப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் சாய்வுகள் வெவ்வேறாக உள்ளதை கண்டுபிடிப்பீர்கள் எனவே 2 மின்னியற்றிகளும் வெவ்வேறு கூடுதல்முறை விலை ICs ஆகும் ஆனால் அவை சமமாக செயல்படுகின்றன அதாவது நீங்கள் இதைப் பார்த்தால் ஒருவேளை என்னிடம் 3 உருவாக்கும் பிரிவுகள் இருந்தால் பின்னர் இந்த பக்கம் லாம்ப்டா மற்றும் இந்த பக்கம் 3 இந்த ஒன்றிற்கு இது ஒரு IC1 கூடுதல்முறை விலை வளைவு ஆகும் உண்மையில் என்ன இருபடித்தான விலை செயல் CiaibiPgidiPgi2 ஐ நாம் எடுத்தாலும் நீங்கள் வகைக்கெழுவை எடுக்கும் போது இது நேரியலாக இருக்கும் ஆனால் நீங்கள் முப்படியை எடுத்தால் இது நேரியலாக இருக்காது இது சிறிது இருபடித்தாக ஆகிவிடும் எனவே இந்த நேரியலை வரைவதற்கு பதிலாக நான் சற்று வளைவான நேரியலை வரைந்துள்ளேன் நீங்கள் அதை நெறியலாக மாற்ற முடியும் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒன்று என்ன ஆகும் அவை 3 வெவ்வேறு ICs கொண்டுள்ளது IC1 IC2 IC3ஆகும் 3 வெவ்வேறு ICமற்றும் Pg1 Pg2 Pg3 ஆகும் ஆனால் அவை அனைத்தும் சமமான லாம்ப்டாவில் செயல்பட வேண்டும் ஏனெனில் நாம் dC1dPg1dC2dPg2dC3dPg3dCmdPgmλ என்று தீர்த்துள்ளோம் எனவே அவை அனைத்தும் சமமான லாம்ப்டாவில் செயல்பட வேண்டும் எனவே இது லாம்ப்டாவில் மதிப்பு ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இது Pg1 இது Pg2 இது Pg3 நீங்கள் இவைகளின் உருவாக்கத்தைப் பார்த்தால் அந்த உருவாக்கம் Pg1 Pg2 Pg3 உண்மையில் அவைகளின் விலை பண்பு மற்றும் அவைகளின் சாய்வு ஆகியவற்றை முற்றிலும் சார்ந்துள்ளன எனவே அது கூடுதல்முறை விலை வளைவு மற்றும் இது Pg மெகாவாட் ஆக இருந்தாலும் இது நேரியல் ஆகும் ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த சிறிது வளைந்துள்ள நேரியலை திரும்பவும் எடுத்தால் இது கூடுதல்முறை விலையைப் பற்றிய சில யோசனைகள் ஆகும் அடுத்தது இந்த ஒரு கணக்கை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான அல்காரிதம் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் ஒரு முழுமையான அல்காரிதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக படி 1 வின் தொடக்க மதிப்பை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நாம் பன்முறை செய்யும் வழிக்காக நாம் எவ்வாறு செல்வோம் என்பதை சாய்வு வீத முறையை பார்ப்போம் ஆனால் இந்த ஒன்றுக்காக வின் தொடக்க மதிப்பை தேர்ந்தெடுக்கவும் அதாவது ICIC0 இங்கே உள்ளது அது லாம்ப்டா அது IC0 ஆகும் படி 2 சமன்பாடு 14 ஐ கொண்டு Pgi ஐ தீருங்கள் இந்த ஒருங்கிணைப்பு சமன்பாடை பயன்படுத்தி இந்த ஒன்றை நீங்கள் தீர்க்க வேண்டும் படி 3 பின்னர் நீங்கள் முழுமையான மதிப்பை சரிபார்க்க வேண்டும் அதாவது i1mPgi PLϵ ஆகும் ஒரு சிறிய குறிக்கப்பட்ட மதிப்பு ஆகும் இந்த ஒருங்கிணைப்பு பண்பை நீங்கள் வைக்கிறீர்கள் ஏனெனில் இந்த விஷயத்தில் உருவாக்கல் அதிகப்படியான சுமை இழப்பை நிராகரித்துள்ளது எனவே உகந்த தீர்வை அடைந்துவிட்டால் ஆப்டிமா இது எப்சிலானை விட குறைவாக இருந்தால் உகந்த தீர்வு அடையப்பட்டது இல்லையென்றால் நீங்கள் படி 4 க்கு செல்ல வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் படி 4 எனவே அந்த விஷயத்தில் என்ன நிகழும் என்றால் இப்பொழுது நீங்கள் i1mPgi PL0 ஆக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் பின்னர் கூடுதல்முறை IC0வை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் பின்னர் பன்முறை நாம் இதை பார்ப்போம் ஆனால் ICIC0IC இதை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அல்லது இது பாசிட்டிவாக இருந்தால் மொத்த உருவாக்கம் கழித்தல் சுமை இதன் வேறுபாடு பாசிட்டிவாக இருந்தால் i1mPgi PL0 பின்னர் ICIC0 IC இங்கே இந்த விஷயத்தில் நீங்கள் உருவாக்கத்தை அதிகரிக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உருவாக்கத்தை குறைக்கிறீர்கள் மற்றும் படி 2 க்கு மேம்படும் செல்லுங்கள் படி 2 இல் இருந்து நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும் இது சாத்தியமானது ஏனெனில் Pgi என்பது ICஇன் ஒரே மாதிரியான அதிகரிக்கும் செயல்பாடு ஆகும் எனவே முந்தைய ஒன்றில் Pgயின் அதிகரித்தலுடன் ICஅதிகரிப்பதை நாம் பார்த்தோம் எனவே அந்த வழியில் 2 வரைமுறைகள் கருதப்படுகின்றன ஆகையால் இதுவே விஷயமாகும் இதை எவ்வாறு தீர்ப்பதற்கான யோசனை இதுவே ஆகும் பின்னர் நாம் எண்ணியலை எடுக்கும் பொது என்னால் 8 எண்ணியல்களின் எண்ணிக்கையை என்னால் நினைவுபடுத்த முடியவில்லை குறைந்தபட்சம் 7 என்று நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட தலைப்பிற்காக நாம் தீர்ப்போம் இப்பொழுது ஒருவேளை ஒரு கொடுக்கப்பட்ட PL0 க்காக ஒரு கொடுக்கப்பட்ட தேவை PL0 க்காக அதாவது சில தேவை PL0 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உகந்த உருவாக்கல்கள் Pgi0 ஆகும் மற்றும் அதற்குரிய விலை CT0 ஆகும் ஒருவேளை தொடக்கத்தில் மொத்த சுமை PL0 ஆகும் பூஜ்யம் ஒரு உயர் எண் ஆகும் இதேபோல அந்த சமயத்தில் மொத்த உருவாக்கம் Pgi0 ஆகும் இழப்பு நிராகரிக்கப் பட்டுள்ளது மடக்கிரும் அதற்குரிய விலை CT0 ஆகும் இப்பொழுது PLPL0PL என்பதை உருவாக்க சுமை அதிகரிக்கிறது என்று அனுமானியுங்கள் ஒருவேளை சுமை அதிகரித்தால் PL யினால் சுமை மாற்றப்பட்டுள்ளது எனவே PLPL0PLமற்றும் நாம் புதிய விலை CT ஐ பெற வேண்டும் நாம் இரண்டு பதம் டெய்லர் தொடரைப் CTCT0CT பயன்படுத்தலாம் அதாவது CTi1mCiPgi0dCiPgi0dPgiPgi இது சமன்பாடு 15 ஆகும் ஏனெனில் CTCT0CTஆகும் நாம் புதிய விலையை பெற வேண்டும் நாம் டெய்லர் தொடரில் உள்ள பதத்தை பயன்படுத்தலாம் அதாவது இந்த CTi1mCiPgi0i1mdCiPgi0dPgiPgi ஆகும் எனவே இந்த பதம் உண்மையில் CT0CTCT0i1mdCiPgi0dPgiPgi ஆகும் எனவே CT0 CT0 போய்விடும் ஆகையால் CTi1mdCiPgi0dPgiPgi இது சமன்பாடு 16 ஆகும் இப்பொழுது λdCiPgi0dPgi என்று நமக்கு தெரியும் இது அந்த கூடுதல்முறை விலை ஆகும் ஆகையால் இந்த சமன்பாட்டில் நீங்கள் இந்த ஒன்றை லாம்ப்டாவினால் மாற்றியமைக்க வேண்டும் இந்த சமன்பாடு 16 இதை நீங்கள் லாம்ப்டாவினால் மாற்றியமைக்க வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் பின்னர் CTλi1m Pgi ஆகும் இது சமன்பாடு 17 ஆகும் இப்பொழுது இதில் ஒரு சிறிய மாற்றத்திற்காக சில சுமை PL இல் சிறிய மொத்த மாற்றம் என்பது அடிப்படையில் அனைத்து உருவாக்கல் மாற்றத்தின் கூட்டுத்தொகையைத் தவிர வேறொன்றும் இல்லை அதாவது i1mPgi ஆகும் எனவே அதாவது சுமை மாற்றம் எதுவாக இருந்தாலும் உருவாக்கம் இணங்க வேண்டும் இங்கே நாம் புறக்கணித்த மின் இழப்பை அந்த மின்னியற்றி உருவாக்க வேண்டும் எனவே PL இந்த அளவுக்கு இணையாக உள்ளது அதாவது இந்த ஒன்று டெல்டா PL க்கு இணையாக உள்ளது இங்கே இதை வையுங்கள் ஆகையால் CTλi1m Pgi ஆகும் அப்படியென்றால் என்ன அப்படி என்றால் என்ன அர்த்தம் லாம்ப்டா விலை வீத அதிகரிப்புக்கு தொடர்புடைய விகிதாச்சாரத்தின் மாறிலி ஆகும் அது அமைப்பு மின் தேவையை அதிகரிக்க ஒரு மணி நிறத்துக்கு ரூபாய்கள் என்பதாகும் எனவே அடிப்படையில் லாம்ப்டாவின் மற்றொரு முக்கியத்துவம் இருக்கும்போது சுமை மாறுகிறது ஆனால் உண்மையில் CT என்பது சுமையில் உள்ள மொத்த மாற்றம் PL க்கு நேரடியாக விகிதாசாரமாக உள்ளது மற்றும் விகிதாசார மாறிலி உண்மையில் லாம்ப்டா ஆகும் அதனால் தான் லாம்ப்டா விலை வீத உயர்வுக்கு தொடர்புடைய விகிதாசாரத்தில் மாறிலியாக உள்ளது மணிக்கு ரூபாய் என்று என்ன உயர்வாக இருந்தாலும் அமைப்பு மின் தேவையை அதிகரிக்க அது மெகாவாட்டில் இருக்கும் இது லாம்ப்டாவின் இயற்பியல் சார்ந்த முக்கியத்துவமும் ஆகும் நன்றி